இந்த வகுப்பில் வரைகலை மற்றும் இயற்கணித முறைகளை சுருக்கமாகக் கூறுகிறோம் மேலும் நேரியல் நிரலாக்க சிக்கல்களைத் தீர்க்க பிரபலமான இரண்டு முறைகளையும் நாங்கள் தொடர்புபடுத்துகிறோம் நாம் ஒரு பெரிதாக்குதல் சிக்கலுடன் தொடங்கினோம் அதை வரைகலை முறையைப் பயன்படுத்தி தீர்த்தோம் பின்னர் மற்றொரு வகுப்பில் நாம் ஒரு குறைந்தபட்ச சிக்கலை எடுத்து வரைகலை முறையைப் பயன்படுத்தி தீர்த்தோம் கடந்த இரண்டு வகுப்புகளில் அதே இரண்டு எடுத்துக்காட்டுகளை நாம் தீர்த்துள்ளோம் ஒன்று அதிகபட்சம் மற்றும் இயற்கணித முறையைப் பயன்படுத்தி குறைத்தல் இப்போது வரைகலை முறைக்குச் சென்று நாங்கள் என்ன செய்தோம் என்று பார்ப்போம் பின்னர் இயற்கணித முறைக்குச் சென்று வரைகலை முறையில் நாம் செய்தவற்றிற்கும் நாம் செய்தவற்றிற்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறதா என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் இயற்கணித முறை இப்போது வரைகலை முறையில் சாத்தியமான பகுதியைக் கண்டுபிடித்தோம் பின்னர் சாத்தியமான பகுதிக்குள் ஒவ்வொரு புள்ளிக்கும் எப்போதும் ஒரு எல்லை புள்ளி அல்லது ஒரு மூலையில் புள்ளி இருப்பதை விளக்கினோம் இது ஒரு சிறந்த தீர்வைக் கொடுக்கும் இதன் சிறந்த மதிப்பு புறநிலை செயல்பாடு பின்னர் நாம் மூலையில் புள்ளி தீர்வுகளை மட்டுமே மதிப்பிடுவதற்கு நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டோம் சிறந்த மூலையில் புள்ளி தீர்விலிருந்து உகந்த தீர்வைக் கண்டோம் இந்த எடுத்துக்காட்டில் இந்த நான்கு மூலைகளிலும் 00 இந்த நான்கு மூலைகளிலும் 00 60 07 மற்றும் 34 இருந்தன அவை நம் நான்கு மூலையில் புள்ளிகள் மற்றும் உகந்த தீர்வு இந்த மூலையில் புள்ளி 34 இது நமக்கு 66 மதிப்பைக் கொடுக்கும் எங்களுக்கு 66 மதிப்பைக் கொடுக்கும் இப்போது அதனுடன் தொடர்புடைய இயற்கணித முறைக்குச் சென்று என்னவென்று பார்ப்போம் நாம் செய்தோம் இப்போது ஒரே நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கான ஆறு தீர்வுகளுடன் தொடர்புடைய அட்டவணை இது இந்த தடைகளுக்கு உட்பட்டு 10X1 9X2 0X3 0X4 ஐ அதிகரிக்கிறது இப்போது இந்த மந்தமான மாறியைச் சேர்த்து நான் குறிப்பிட்டது போல நான்கு மாறிகள் உள்ளன அவற்றில் ஒரு நேரத்தில் இரண்டுக்கு மட்டுமே தீர்க்க முடியும் எனவே இந்த தீர்வுகளைத் தீர்க்க 4C2 அல்லது 6 வழிகள் இருந்தன இப்போது இந்த 6 தீர்வுகள் 6 சிக்கல் நிகழ்வுகளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த தீர்வுகளைப் பார்ப்போம் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இன் பார்வையில் இருந்து அதை எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 உடன் தொடர்பு படுத்துகிறோம் ஏனெனில் வரைகலை முறை நாங்கள் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ மட்டுமே பயன்படுத்தினோம் எனவே இங்கே நாம் வைத்திருக்கும் முதல் தீர்வு எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 0 ஆகும் எனவே இங்கே நமக்கு இருக்கும் முதல் தீர்வு எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 0 ஆகும் ஏனெனில் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு சில மதிப்புகள் உள்ளன இங்கே நாம் கொண்ட இரண்டாவது தீர்வு எக்ஸ் 1 6 எக்ஸ் 2 0 இது 60 இங்கே நம்மிடம் உள்ள மூன்றாவது தீர்வு எக்ஸ் 1 7 மற்றும் எக்ஸ் 2 0 ஆகும் இது ஒரு 70 ஆகும் நம்மிடம் உள்ள நான்காவது தீர்வு எக்ஸ் 1 0 எக்ஸ் 2 8 நம்மிடம் உள்ள ஐந்தாவது தீர்வு எக்ஸ் 1 0 எக்ஸ் 2 7 மற்றும் நம்மிடம் உள்ள ஆறாவது தீர்வு எக்ஸ் 1 3 மற்றும் எக்ஸ் 2 4 எனவே இவை நம்மிடம் உள்ள 6 தீர்வுகள் இப்போது இந்த 6 தீர்வுகளில் 3 மற்றும் 4 சூழ்நிலைகள் அணுக முடியாதவை என்றும் நாம் கூறினோம் இப்போது ஆறு தீர்வுகளும் அடிப்படை தீர்வுகள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 2 எக்ஸ் 4 முதலியன இங்கே இருக்கும் அடிப்படை அல்லாத மாறிகள் அனைத்தும் 0 க்கு சரி செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் அவை இருக்கக்கூடும் வேறு எந்த மதிப்பிற்கும் சரி செய்யப்பட்டது இந்த ஆறு தீர்வுகள் அடிப்படை அல்லாத மாறிகள் 0 ஐ சரிசெய்வதன் மூலம் பெறப்பட்டுள்ளன எனவே இப்போது வரைகலை முறைக்குச் சென்று பார்க்க முயற்சிப்போம் இந்த ஆறு தீர்வுகள் நாம் உண்மையில் வரைபடத்தில் உள்ளன வேண்டும் எனவே அதை செய்வோம் முதல் தீர்வு எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 0 ஆகும் எனவே இந்த முதல் தீர்வை எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 0 எனக் குறிக்கிறோம் 6 இல் இரண்டாவது தீர்வு எக்ஸ் 1 6 மற்றும் எக்ஸ் 2 0 எனவே எக்ஸ் 1 6 எக்ஸ் 2 0 எங்கள் இரண்டாவது தீர்வு மூன்றாவது தீர்வு எக்ஸ் 1 7 மற்றும் எக்ஸ் 2 0 ஆகும் இது இயற்கணித முறையில் சாத்தியமற்றது எனவே எக்ஸ் 1 7 எக்ஸ் 2 0 என்பது மூன்றாவது தீர்வாகும் இது இங்கே உள்ளது மற்றும் இந்த தீர்வு 70 சாத்தியமான பகுதிக்குள் இல்லை என்பதையும் எனவே அது அணுக முடியாதது என்பதையும் வரைபடத்திலிருந்து நீங்கள் அவதானிக்கலாம் நான்காவது தீர்வு எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 8 ஆகும் இது கூட அணுக முடியாதது இப்போது நாம் திரும்பிச் சென்று அதை வரைபடத்தில் குறிக்கிறோம் இந்த புள்ளி இது நான்காவது தீர்வு என்பதை நாம் உணர்கிறோம் எனவே இது 4 என குறிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது தீர்வு எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 7 ஆகும் இதை நாம் தீர்வாகக் குறிக்கிறோம் இது இங்கே உள்ளது இது தீர்வு எக்ஸ் 1 0 மற்றும் எக்ஸ் 2 7 ஐந்தாவது தீர்வாக குறிக்கப்படுகிறது ஆறாவது தீர்வு எக்ஸ் 1 3 மற்றும் எக்ஸ் 2 4 இது ஆறாவது தீர்வாக குறிக்கப்பட்டுள்ளது ஆறாவது தீர்வாக குறிக்கப்பட்டுள்ளது இப்போது இயற்கணித முறையில் நாம் பெற்ற ஆறு அடிப்படை தீர்வுகள் உண்மையில் வரைபடத்தில் ஆறு மூலையில் உள்ள புள்ளிகள் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம் இந்த மூலையில் உள்ள இரண்டு புள்ளிகள் இந்த கோடுகள் அவற்றில் இரண்டைக் குறுக்கிடும் புள்ளிகள் அணுக முடியாதவை இந்த இரண்டும் இப்போது அணுக முடியாத தீர்வுகளாகக் காட்டப்படுகின்றன இப்போது நாம் இயற்கணித முறையைப் பார்க்கும் போது இந்த ஆறு தீர்வுகளைப் பார்க்கும்போது நாம் அணுக முடியாதவற்றை விட்டுவிட வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில் இரண்டு அணுக முடியாத தீர்வுகள் உள்ளன நீங்கள் அணுக முடியாத தீர்வுகளை விட்டுவிடுகிறோம் அடிப்படை சாத்தியமான தீர்வுகளை மட்டுமே நாங்கள் கருதுகிறோம் மேலும் அடிப்படை சாத்தியமான தீர்வுகளை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டு 4 இல் சிறந்த அடிப்படை சாத்தியமான தீர்வைக் கண்டறிந்தோம் இப்போது இது சரியாகவே உள்ளது நான்கு சாத்தியமான அல்லது நான்கு அடிப்படை சாத்தியமான தீர்வுகள் உண்மையில் 1 2 5 மற்றும் 6 புள்ளிகளான நான்கு மூலையில் உள்ள புள்ளிகள் என்பதை இப்போது உணர்ந்துள்ளோம் ஆகவே இயற்கணித முறையில் நாம் செய்தவை ஒன்றே வரைகலை முறையில் நாம் செய்ததைப் போல இப்போது வரைகலை முறையில் நாம் இரண்டு மாறிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டோம் மேலும் வரைபடத்தை தெளிவாகப் பார்க்கவும் இந்த இரண்டு தீர்வுகளும் அணுக முடியாதவை என்றும் கூற முடிந்தது வரைபடத்தைப் பார்ப்பதன் மூலம் நாம் அதைச் செய்ய முடியும் எனவே புறநிலை செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு அவற்றை நாம் கருதவில்லை நாம் மூலையில் உள்ள புள்ளிகளை மட்டுமே பார்த்தோம் அந்த மூலையில் உள்ள புள்ளிகளை நாம் வரையறுத்துள்ளோம் அவை அடிப்படை சாத்தியமான தீர்வுகள் எனவே முதல் உறவு என்னவென்றால் இயற்கணித முறை வரைகலை முறை கொண்ட குறுக்குவெட்டு புள்ளிகளை மதிப்பீடு செய்கிறது இப்போது நம்மிடம் உள்ள இந்த ஆறு குறுக்குவெட்டு புள்ளிகளில் அவற்றில் இரண்டு அணுக முடியாதவை நான்கு அடிப்படை சாத்தியமானவை இயற்கணித முறையும் அதே ஆறு புள்ளிகளை மதிப்பீடு செய்து அவற்றில் இரண்டு அணுக முடியாதவை என்றும் மீதமுள்ளவை அடிப்படை சாத்தியமானவை என்றும் அறிவிக்கிறது வரைகலை முறை நான்கு மூலையில் உள்ள புள்ளிகளைப் பார்க்கிறது இது நான்கு அடிப்படை சாத்தியமான தீர்வுகளாக இருந்தது எனவே வரைகலை கரைசலில் ஒவ்வொரு மூலையில் உள்ள புள்ளி இயற்கணித முறையின் அடிப்படை சாத்தியமான தீர்வுக்கு ஒத்திருக்கிறது எனவே வரைகலை முறைக்கு நான்கு மூலையில் புள்ளிகள் உள்ளன இயற்கணித முறைக்கு நான்கு அடிப்படை சாத்தியமான தீர்வுகள் உள்ளன என்று நாம் கூறும்போது அது போதும் அவை ஒன்றே ஒன்றுதான் இப்போது இயற்கணித முறையின் மற்றொரு அம்சத்திற்கு செல்லலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட தீர்வை எடுத்துக்கொள்வோம் அங்கு நாங்கள் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 க்கு தீர்வு காண்கிறோம் இப்போது நாங்கள் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ 0 க்கு சரிசெய்கிறோம் நாங்கள் தீர்க்கிறோம் இப்போது நாம் X3 மற்றும் X4 ஐ 0 க்கு சரிசெய்யும்போது சமன்பாடுகள் 3X1 3X2 21 மற்றும் 4X1 3X2 24 ஆக மாறும் எனவே X1 மற்றும் X2 என்பது 3X1 3X2 21 4X1 3X2 24 இன் தீர்வாகும் இப்போது அது இங்கே சரியான தீர்வாகும் இது 3X1 3X2 21 க்கு இடையில் உள்ளது அது நமக்கு 34 தருகிறது இது 3X1 3X2 21 மற்றும் 4X1 3X2 24 க்கு இடையிலான தீர்வாகும் எனவே அடிப்படை அல்லாத மாறியை 0 ஆக நிர்ணயிப்பது கோடுகளின் குறுக்குவெட்டு புள்ளியை நமக்கு தருகிறது இது மூலையில் புள்ளி நாங்கள் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ 1 க்கு சரி செய்திருந்தால் எடுத்துக்காட்டுக்காக மட்டும் சொல்லுங்கள் அதை 0 ஆக சரி செய்யவில்லை பின்னர் நாங்கள் 3X1 3X2 20 மற்றும் 4X1 3X2 23 க்கு தீர்வு கண்டிருப்போம் எங்களுக்கு வேறு தீர்வு கிடைத்திருக்கும் மேலும் சாத்தியமான பகுதிக்குள் ஒரு புள்ளி கிடைத்திருக்கும் எனவே எந்தவொரு நேர்மறையான மதிப்பிற்கும் அடிப்படை அல்லாத மாறிகளை சரிசெய்வது சாத்தியமான பகுதிக்குள் ஒரு புள்ளியை மதிப்பிடுவதற்கு சமம் அதே நேரத்தில் அடிப்படை அல்லாத மாறிகள் 0 ஆக நிர்ணயிப்பது மூலையில் உள்ள புள்ளியை மதிப்பிடுவதற்கு சமம் வரைகலை முறையிலிருந்து சாத்தியமான பகுதிக்குள் உள்ள புள்ளிகள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டியதில்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் இப்போது நாம் இயற்கணித முறையைச் செய்யும்போது அடிப்படை அல்லாத மாறிகள் 0 க்கு மட்டுமே சரிசெய்ய போதுமானது மற்றும் அவற்றை வேறு எந்த மதிப்பிற்கும் சரிசெய்யக்கூடாது என்பதை இது குறிக்கிறது வேறு எந்த மதிப்பிற்கும் அவற்றை சரிசெய்வது சாத்தியமான பகுதிக்குள் இருக்கும் புள்ளிகளை மதிப்பிடுவதற்கு முடிவடையும் அல்லது அவற்றை எதிர்மறை மதிப்புகளுக்கு சரிசெய்வது என்பது அணுக முடியாத புள்ளிகளை மதிப்பீடு செய்வதாகும் ஆகையால் வரைகலை மற்றும் இயற்கணித முறைக்கு இடையிலான புரிதலும் சமமும் நமக்குச் சொல்கின்றன ஏனெனில் மூலையில் புள்ளி தீர்வுகள் உகந்தவை இயற்கணித முறையில் அடிப்படை அல்லாத மாறிகள் 0 ஆக சரிசெய்ய போதுமானது மற்றும் வேறு எந்த நேர்மறையான மதிப்பிலும் அவற்றை சரிசெய்யக்கூடாது எனவே இப்போது அதே உதாரணத்தைக் கருத்தில் கொண்டு புரிந்துகொள்கிறோம் வரைகலை முறை மற்றும் இயற்கணித முறை அடிப்படையில் அதே காரியத்தைச் செய்ய முயற்சிப்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் ஆனால் வரைகலை முறை எளிதானது ஏனெனில் வரைபடங்களை வரைவதற்கும் மூலையில் உள்ள புள்ளிகளைக் கவனிப்பதற்கும் நாங்கள் பழகிவிட்டோம் ஆனால் வரைகலை முறைக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ளது இது இரண்டு மாறிகள் வரை மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும் இப்போது நம்மிடம் அதிக எண்ணிக்கையிலான மாறிகள் இருக்கும்போது இயற்கணித முறையைப் பயன்படுத்தி தீர்க்கலாம் இரண்டு மாறி சிக்கலைக் கருத்தில் கொண்டு இயற்கணித முறையை நாங்கள் விளக்கியுள்ளோம் ஆனால் அதிக மாறிகளைக் கருத்தில் கொண்டு இயற்கணித முறையையும் விளக்கலாம் அசல் சிக்கலில் மூன்று மாறிகள் மற்றும் இரண்டு கட்டுப்பாடுகள் இருந்தால் நாம் மந்தமான மாறிகளைச் சேர்க்கும்போது நமக்கு ஐந்து மாறிகள் கிடைத்திருக்கும் பின்னர் இரண்டு தடைகள் எனவே நாம் ஒரு நேரத்தில் இரண்டுக்கு தீர்வு காண வேண்டும் எனவே எங்களிடம் 5 சி 3 சாத்தியமான தீர்வுகள் இருக்கும் மாறிகள் மற்றும் தடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது அதிக எண்ணிக்கையிலான தீர்வுகள் இருக்கும் இப்போது இந்த தீர்வுகளில் அவை அனைத்தையும் நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் நாம் அணுக முடியாதவற்றை விட்டுவிட்டு அடிப்படை சாத்தியமானவற்றை மட்டுமே பார்க்க வேண்டும் தொடங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு தீர்க்கமுடியாத தீர்வை ஏற்படுத்தும் என்பதை அடையாளம் காண எங்களுக்கு வழி இல்லை எனவே நாம் அனைத்து தீர்வுகளையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் எங்களிடம் n மாறிகள் மற்றும் மீ சமன்பாடுகள் இருந்தால் நாங்கள் nCm தீர்வுகளை உருவாக்குவோம் இந்த எடுத்துக்காட்டில் n 4 நான்கு மாறிகள் உள்ளன m 2 இரண்டு தடைகள் உள்ளன 4C2 6 இப்போது நாம் குறைத்தல் சிக்கலுக்குச் சென்றால் இப்போது நாங்கள் குறைக்கும் சிக்கலைத் தீர்க்கும்போது இயற்கணித முறையிலும் ஆறு தீர்வுகள் இருந்தன அவற்றில் மூன்று தீர்வுகள் அணுக முடியாதவை அதே நேரத்தில் இந்த மூன்று தீர்வுகள் அடிப்படை சாத்தியமானவை நாம் திரும்பிச் சென்று குறைக்கும் சிக்கலுடன் தொடர்புடைய வரைபடத்தைப் பார்த்தால் இவை சாத்தியமான மூன்று தீர்வுகள் 40 05 மற்றும் 2 310 3 என்பதை இப்போது புரிந்துகொள்கிறோம் இவை சாத்தியமான தீர்வுகள் இயற்கணித முறை மதிப்பீடு செய்த மற்ற மூன்று தீர்வுகள் இங்கே 00 20 மற்றும் 04 இது மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த மூன்று அணுக முடியாததாகிவிட்டது எனவே ஆறு தீர்வுகளில் இதில் மூன்று தீர்வுகளை மட்டுமே நாங்கள் பார்த்தோம் அந்த மூன்று தீர்வுகளும் சாத்தியமான பிராந்தியத்தில் மூன்று மூலையில் உள்ளன இப்போது சுருக்கமாக வரைகலை முறையை இரண்டு மாறி சிக்கலுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம் இயற்கணித முறை அதிக எண்ணிக்கையிலான தீர்வுகளை மதிப்பீடு செய்யலாம் மற்றும் சில நேரங்களில் அணுக முடியாத தீர்வுகளை மதிப்பீடு செய்யலாம் அதிகபட்ச சிக்கலுக்கு 6 இல் 2 அணுக முடியாதவை குறைத்தல் சிக்கலுக்கு 6 இல் 3 அணுக முடியாதவை என்பதை நாங்கள் கவனித்தோம் எனவே இது அடுத்த கேள்விக்கு வழிவகுக்கிறது சாத்தியமான தீர்வுகளை மட்டுமே மதிப்பிடும் ஒரு முறை நம்மிடம் இருக்கிறதா அணுக முடியாத தீர்வுகளை மதிப்பீடு செய்யாது சிறந்த தீர்வுகளை படிப்படியாக மதிப்பிடும் ஒரு முறை நம்மிடம் இருக்கிறதா சாத்தியமான அனைத்து அடிப்படை தீர்வுகளையும் மதிப்பிடுவதற்கு முன்பே சிறந்த தீர்வு கிடைத்துவிட்டது என்று நிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு முறை நம்மிடம் உள்ளதா எனவே இந்த மூன்று விஷயங்களைச் செய்யக்கூடிய ஒரு முறை எங்களிடம் உள்ளதா என்ற கேள்வியுடன் வரைகலை மற்றும் இயற்கணிதம் குறித்த இந்த விவாதத்தை முடிக்கிறோம் இந்த கேள்விக்கான பதில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்